எனவே இப்போது குளோபல் ரூட்டிங் குறித்த எங்கள் விவாதத்தைத் தொடங்குவோம் எனவே எங்கள் முந்தைய சொற்பொழிவுகளில் நாங்கள் மேஸ் அல்லது ஏரியா ரூட்டிங் பற்றி பார்த்தோம் அங்கு 2 பரிமாண மேற்பரப்பில் 2 தன்னிச்சையான புள்ளிகள் இணைக்கப்படலாம் ஆனால் ஒரு புள்ளியை நீங்கள் நினைவு கூர்ந்தீர்கள் முழு பாதையும் ஒரே அடுக்கில் அமைக்கப்பட்டிருந்தது நீங்கள் என்ன சொன்னாலும் கட்டுப்பாடு அல்லது தேவை ஆனால் இங்கே குளோபல் ரூட்டிங் மற்றும் பின்னர் நீங்கள் அந்த வகையான கட்டுப்பாடுகளைக் கொண்ட விரிவான ரூட்டிங் இல்லை ஒன்றோடொன்று இணைக்க பல அடுக்குகளைப் பயன்படுத்த அனுமதிக்கிறோம் எனவே குளோபல் ரூட்டிங் மற்றும் விரிவான ரூட்டிங் அவை சுயாதீனமாக இல்லை அவை கைகோர்த்துச் செல்கின்றன இதற்கு மாறாக நீங்கள் விவாதித்த கட்டம் ரூட்டிங் வழிமுறைகள் அவை குளோபல் ரூட்டிங் அல்லது விவரம் ரூட்டிங் உடன் நேரடியாக தொடர்புபடுத்தப்படவில்லை ஆனால் நாங்கள் ஏதேனும் சிக்கலில் சிக்கும்போதெல்லாம் பகுதி ரூட்டிங் பயன்படுத்துகிறோம் ஏனென்றால் பகுதி ரூட்டிங் 2 புள்ளிகளுக்கு இடையில் பாதையை நீங்கள் காணக்கூடிய ஒன்றாக கருதப்படுகிறது இல்லையெனில் இணைக்க அவ்வளவு எளிதானது அல்ல எனவே ஏற்கனவே ஒரு பாதை இருந்தால் அது ஒரு பாதையைக் கண்டுபிடிக்கும் ஆனால் இந்த முறை விவரம் அல்லது பகுதி ரூட்டிங் ஆகியவற்றில் நாங்கள் அடிப்படையில் எங்கள் வடிவமைப்பு அல்லது தளவமைப்பின் சிறிய பாதைகளில் கவனம் செலுத்துகிறோம் மேலும் ரூட்டிங் சிக்கலை அதிகரிக்கும் பாணியில் தீர்க்க முயற்சிக்கிறீர்கள் எனவே இந்த இரண்டின் அடிப்படை நோக்கங்களைப் பார்ப்போம் குளோபல் ரூட்டிங் என்பது ரூட்டிங் பகுதிகள் எனப்படும் ஒன்றை வரையறுக்கும் ஒரு படி எனவே இதை நாம் பார்த்துக் கொண்டிருப்போம் ஒவ்வொரு வலைக்கும் ஒரு தற்காலிக பாதையை உருவாக்குகிறோம் பின்பற்ற வேண்டிய சரியான வழியை நாங்கள் உங்களுக்குச் சொல்லவில்லை உதாரணமாக நீங்கள் ஒரு நகரத்திலிருந்து நகரத்திற்குச் செல்ல விரும்பினால் உங்கள் தற்காலிக வழிகளை நான் கொடுக்க முடியும் நீங்கள் முதலில் டவுன் d க்குச் செல்லுங்கள் பின்னர் டவுன் x க்குச் செல்லுங்கள் அங்கிருந்து b நகரத்திற்குச் செல்லலாம் ஆனால் உங்கள் மற்ற 2 நகரங்கள் இடைநிலை நகரங்களுக்குச் செல்ல எந்த சாலை அல்லது சாலைகள் பின்பற்ற வேண்டும் என்பதை நான் சரியாக சொல்லவில்லை அங்கு செல்ல பல வழிகள் இருக்கலாம் ஆனால் நான் உங்களுக்கு ஒரு தற்காலிக வழியைத் தருகிறேன் இது எனது குளோபல் ரூட்டிங் நான் தற்காலிக வழியை மட்டுமே குறிப்பிடுகிறேன் இந்த கட்டத்தில் சரியான கம்பிகளை நான் அமைப்பதில்லை எனவே ஒவ்வொரு ஒன்றோடொன்று வலை இந்த கட்டத்தில் ரூட்டிங் பகுதிகளின் தொகுப்பிற்கு ஒதுக்கப்படுகிறது நான் சொன்னது போல இது உண்மையான கம்பி தளவமைப்புகளைக் குறிப்பிடவில்லை எனவே விரிவான ரூட்டிங் போலவே நாம் உண்மையில் ஒன்றோடொன்று இணைக்கிறோம் எனவே பிராந்திய அடிப்படையில் இந்த பிராந்தியத்தில் இந்த சிக்கலை நாங்கள் கருதுகிறோம் மேலும் அனைத்து கம்பி தளவமைப்புகளையும் செங்குத்து மற்றும் கிடைமட்டமாக முடிப்பதன் மூலம் ஒவ்வொரு பிராந்தியத்தையும் தீர்க்கிறோம் இதுதான் விரிவான ரூட்டிங் செய்யப்படுகிறது எனவே இங்கே 2 வகையான விவரம் ரூட்டிங் துணை சிக்கல்கள் சேனல் ரூட்டிங் மற்றும் சுவிட்ச் பாக்ஸ் ரூட்டிங் இருப்பதைப் பார்ப்போம் எனவே இதை பின்னர் பார்ப்போம் இப்போது இது ஒரு எடுத்துக்காட்டு எனவே இங்கே நீங்கள் சில தொகுதிகளைக் காண்கிறீர்கள் இந்த புள்ளியிடப்பட்ட கோடுகள் உங்களுக்கு வலைகளைக் காட்டுகின்றன அவை இணைக்கப்பட வேண்டிய புள்ளிகள் எனவே குளோபல் ரூட்டிங்கில் சில கடினமான பாதைகள் மட்டுமே காண்பிக்கப்படுகின்றன எடுத்துக்காட்டாக நீங்கள் இணைக்கும்போது இங்கே சுட்டிக்காட்ட இங்கே புள்ளி சொல்லட்டும் நீங்கள் இந்த பாதையை தோராயமாக பின்பற்ற வேண்டும் என்று அது கூறுகிறது இந்த பாதையை நீங்கள் பின்பற்றியிருக்கலாம் அல்லது இந்த பாதையை நீங்கள் பின்பற்றலாம் எனவே குளோபல் ரூட்டிங் இதைச் செய்கிறது குளோபல் ரூட்டிங் செயல்முறை செய்யப்படுகிறது எனவே இந்த கடினமான இணைப்புகள் ஒவ்வொன்றும் கிடைமட்ட மற்றும் செங்குத்து பகுதிகளுக்கு வரைபடம் இப்போது மீண்டும் சொல்கிறேன் இங்கே காண்பிக்கப்படும் தீர்வு 2 அடுக்கு ரூட்டிங் தீர்வு ஆனால் கிடைமட்ட கோடுகள் ஒரு அடுக்கில் அமைக்கப்பட்டன செங்குத்து கோடுகள் மற்றொரு அடுக்கில் அமைக்கப்பட்டுள்ளன இங்கே ஏதேனும் கடக்கும்போது இது கம்பி இணைப்பு என்று அழைக்கப்படுகிறது அதாவது இது 2 உலோக அடுக்குகளுக்கு இடையிலான இணைப்பு இப்போது இந்த விவரம் ரூட்டிங் சிக்கலை 2 இணை மேற்பரப்புக்கு இடையில் ரூட்டிங் அல்லது ஒன்றோடொன்று இணைக்கும் புள்ளிகளாக அடையாளம் காணலாம் இது ஒரு சேனல் என்று அழைக்கப்படுகிறது அல்லது இது போன்ற ஒரு சிக்கலை நீங்கள் கருதுகிறீர்கள் அங்கு நீங்கள் 4 பக்கங்களிலும் ஊசிகளால் மூடப்பட்ட பகுதி உள்ளது இது சுவிட்ச் பாக்ஸ் என்று அழைக்கப்படுகிறது இது சுவிட்ச் பாக்ஸ் ரூட்டிங் ஆக இருக்கலாம் இப்போது ரூட்டிங் பகுதிகள் என்ற கருத்துக்கு வருவோம் ரூட்டிங் பகுதிகள் என்பது ஒன்றோடொன்று இணைக்கும் கம்பிகள் அமைக்கப்பட்டவை இப்போது கேள்வி இந்த பிராந்தியத்தை எவ்வாறு வரையறுப்பது என்பதுதான் ஒரு உதாரணம் எடுத்துக்கொள்கிறேன் நான் ஒரு செவ்வக தளவமைப்பு மேற்பரப்பைக் கொண்டிருக்கிறேன் இது போன்ற சில தொகுதிகளை நான் வைத்திருக்கிறேன் இங்கே ஒரு தொகுதி இங்கே ஒரு தொகுதி இங்கே ஒரு தொகுதி இங்கே ஒரு தொகுதி மற்றும் ஒரு தொகுதி இங்கே இப்போது நான் அதை ஒரு முறை வைத்திருக்கிறேன் எனவே ரூட்டிங் செய்வதற்கு சில பகுதிகளை என்னால் வரையறுக்க முடியும் எனவே தோராயமாக நான் இது ஒரு பகுதி என்பதைக் காட்டுகிறேன் இது ஒரு பகுதி இது ஒரு பகுதி இது ஒரு பகுதி இது ஒன்று இது ஒன்றாகும் கூடுதலாக நீங்கள் இதை பிராந்தியங்களாகவும் பயன்படுத்தலாம் ஏனெனில் நீங்கள் இந்த பக்கத்தின் வழியாக இணைப்புகளை உருவாக்கலாம் இவை அனைத்தும் ரூட்டிங் பகுதிகள் இப்போது 3 வெவ்வேறு பக்கங்களிலிருந்து உங்கள் இணைப்புகள் வரும் இடங்களைப் போன்ற இடங்கள் சில கம்பிகள் மேலே இருந்து வரலாம் சில கீழே இருந்து சில இந்த பக்கத்திலிருந்து மற்றும் சில இங்கே ஊசிகளிலிருந்து வரலாம் எனவே இது ஒரு சுவிட்ச் பாக்ஸ் வகையான பிரச்சினையாக இருக்கலாம் அங்கு 4 பக்கங்களிலிருந்தும் ஊசிகளும் வருகின்றன ஆனால் இது போன்ற சிக்கல் உங்களுக்கு இணையான அடுக்கு இருக்கும் இடத்தில் இங்கே சில ஊசிகளும் இங்கே சில ஊசிகளும் இணைக்கப்பட வேண்டும் இது சேனல் இது ஒரு கிடைமட்ட சேனல் இது செங்குத்து சேனல் செங்குத்து சேனல் எனவே ரூட்டிங் பகுதிகளின் வகைகள் கிடைமட்ட சேனலாக இருக்கலாம் இது x அச்சுக்கு இணையாக அந்த மேல் மற்றும் கீழ் எல்லைகளில் உள்ள வலைகளுடன் தொடர்புடைய ஊசிகளுடன் இருக்கும் செங்குத்து சேனல் என்பது தொண்ணூறு டிகிரி சுழற்றப்பட்ட பதிப்பாகும் இது இடது மற்றும் வலதுபுறத்தில் y அச்சு ஊசிகளுக்கு இணையாக உள்ளது நான் சொன்னது போல சுவிட்ச் பாக்ஸ் இது ஒரு செவ்வக பகுதி இது 4 பக்கங்களிலிருந்தும் ஊசிகளுடன் வருகிறது இது 3 ல் மிகவும் சிக்கலான துணைப் பிரச்சினையாகும் கிடைமட்ட மற்றும் செங்குத்து சேனல் ரூட்டிங் சிக்கல் ஒன்றே என்று சொல்லுங்கள் இது 90 டிகிரி சுழற்சி மட்டுமே எனவே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் குளோபல் ரூட்டிங் கட்டத்தின் போது முதல் முக்கியமான படி ரூட்டிங் பகுதிகளை அடையாளம் காண்பது எனவே ரூட்டிங் பகுதிகள் பொதுவாக பின்னர் எவ்வாறு அடையாளம் காணப்படுகின்றன என்பதைப் பார்ப்போம் பெரும்பாலான வடிவமைப்பு பாணிகளுக்கான ரூட்டிங் பகுதிகளுக்கு முன் நிலையான திறன்கள் இல்லை சில நேரங்களில் நீங்கள் ஒரு நிலையான கலத்தைப் போலவே தொகுதிகளை நகர்த்தலாம் இந்த செல்கள் வரிசைகளில் அமைக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் சேனலுக்காக நீங்கள் வைத்திருக்கும் இடம் போதுமானதாக இல்லை என்று நீங்கள் கண்டால் நீங்கள் எப்போதும் 2 தொகுதிகளை சிறிது சிறிதாக நகர்த்தலாம் சேனலுக்கான இடம் அல்லது நீங்கள் அதைப் பார்த்தால் அதாவது நீங்கள் அவற்றைக் கொண்டுவரக்கூடிய அதிக இடம் உங்களுக்குத் தேவையில்லை அதாவது நீங்கள் அவற்றை நெருக்கமாக ஒன்றிணைக்க முடியும் எனவே சேனல்களின் அகலத்தை சூழ்நிலைக்கு ஏற்ப சரிசெய்ய முடியும் நீங்கள் சிறிது நேரம் கழித்து பார்க்க வேண்டிய மற்றொரு புள்ளியும் உள்ளது ரூட்டிங் பகுதிகள் கருதப்படும் வரிசையும் முக்கியமானது ஏனென்றால் ஒட்டுமொத்த ரூட்டிங் தரம் மற்றும் சிக்கலானது ரூட்டிங் பகுதிகள் கருதப்படும் வரிசையைப் பொறுத்தது சேனல் சந்திப்புகளைப் பற்றி பேசுகையில் 3 வகையான சேனல் சந்திப்புகள் தளவமைப்பில் நிகழ்கின்றன முதலில் நீங்கள் பார்க்கும் L வகை என்று அழைக்கப்படுகிறது இது வைக்கப்பட்டுள்ள தொகுதி செங்குத்து நோக்குநிலை இங்கே ஒரு சேனல் உள்ளது இங்கே ஒரு சேனல் கிடைமட்ட நோக்குநிலை உள்ளது 2 சேனல்கள் L ஆக இணைக்கப்பட்டுள்ளன இது L போல் தெரிகிறது இது L வகை சேனல் இது பொதுவாக தளவமைப்பு வட்டங்களின் மூலைகளில் நிகழ்கிறது எனவே இங்கே வரிசைப்படுத்துவது முக்கியமல்ல நீங்கள் முதலில் செங்குத்து வழியாகவும் பின்னர் கிடைமட்டமாகவோ அல்லது தலைகீழாகவோ செல்லலாம் எளிய சேனல் ரூட்டிங் வழிமுறைகள் இதற்குப் பயன்படுத்தப்படலாம் இந்த வழிமுறைகளை நீங்கள் பின்னர் பார்ப்பீர்கள் T வகை என்றால் இந்த பரந்த தொகுதி மற்றும் அதற்கு கீழே 2 சிறிய அகல தொகுதிகள் எனவே இங்கே ஒரு சேனல் இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் இங்கே ஒரு சேனல் 2 கிடைமட்ட சேனல்கள் மற்றும் ஒரு செங்குத்து சேனல் உள்ளது எனவே T யிலிருந்து 3 சேனல்கள் இப்போது யோசனை நீங்கள் பார்க்கிறீர்கள் இங்கே கருத்து சேனலின் கால் அதாவது இந்த செங்குத்து சேனலை முதலில் வழிநடத்த வேண்டும் அதற்கான காரணத்தை புரிந்து கொள்வோம் இது ஒரு தடையாகும் இது ஒரு தடையாக சில செல்கள் உள்ளன இவை நீங்கள் இணைக்க விரும்பும் சில ஊசிகளாகும் இது சில ஊசிகளும் இங்கே உள்ளன சில ஊசிகளும் இங்கே உள்ளன சில ஊசிகளும் இங்கே உள்ளன எனவே நாம் சொல்வது என்னவென்றால் முதலில் T இன் இந்த காலை ஒன்றோடு ஒன்று இணைக்கிறோம் இந்த புள்ளிகளை இணைக்கிறோம் எனவே இந்த புள்ளிகளை இங்கே நீட்டிக்க முடியும் ஏனென்றால் அவை மற்ற புள்ளிகளுடன் இணைக்கப்படலாம் இது இருக்கும் இதுவும் இங்கே இணைக்கப்படுகிறது இதுவும் இங்கே நன்றாக இணைக்கப்பட்டுள்ளது இப்போது இந்த சேனலை இணைக்க வேண்டிய காரணம் முதலில் நீங்கள் இதை முடித்ததும் இந்த 3 சமிக்ஞைகளின் நிலை சரி செய்யப்பட்டது எனவே இப்போது இந்த முழு சேனலும் சேனல் ரூட்டிங் சிக்கலைக் கொண்டுள்ளது மேலே நிலையான இடத்தில் கீழே உள்ள இடத்தில் சரி செய்யப்பட்டது ஆனால் இதை நீங்கள் முதலில் கருத்தில் கொள்ளவில்லை என்றால் இதை ஆரம்பத்தில் கருத்தில் கொண்டால் நடுவில் இந்த சமிக்ஞையின் சரியான நிலை உங்களுக்குத் தெரியாது அது இருக்க முடியும் இங்கே அதனால்தான் நீங்கள் இதைச் செய்தவுடன் இதுபோன்ற பிற புள்ளிகளை நீங்கள் வழிநடத்தலாம் இதை நீங்கள் வழிநடத்தலாம் நீங்கள் ரூட்டிங் முடிக்க முடியும் இதை நீங்கள் இணைக்கலாம் எனவே ஒரு T சந்திக்கு T இன் காலை முதலில் திசைதிருப்ப வேண்டும் ஆனால் இது போன்ற 4 தொகுதிகள் இருக்கும்போது இங்கே ஒரு பிளஸ் வகைக்கு நீங்கள் இங்கே மைய புள்ளியைக் காண்கிறீர்கள் எல்லா 4 பக்கங்களிலிருந்தும் ஊசிகளும் வருகின்றன இது சுவிட்ச் பாக்ஸ் ரூட்டிங் சிக்கல் நீங்கள் சுவிட்ச் பாக்ஸ் ரவுட்டர்களைப் பயன்படுத்துகிறீர்கள் எனவே பணியமர்த்தலின் போது நீங்கள் பார்க்கிறீர்கள் சுவிட்ச்பாக்ஸ் சிக்கல்கள் தோன்றாமல் இருக்க தொகுதிகளை இந்த வழியில் வைப்பது நல்லது ஏனெனில் சுவிட்ச் பாக்ஸ் ரூட்டிங் சிக்கலுடன் ஒப்பிடுகையில் சேனல் ரூட்டிங் சிக்கல்கள் தீர்க்க மிகவும் எளிமையானவை எனவே இதுபோன்ற சுவிட்ச்பாக்ஸ் வகையான பகுதிகள் தோன்றாத வகையில் உங்கள் இடத்தை சிறிது மாற்றலாம் அல்லது மாற்றலாம் என்றால் உங்கள் ரூட்டிங் சிக்கல் எளிமையாகலாம் சில வடிவமைப்பு பாணி குறிப்பிட்ட சிக்கல்களும் உள்ளன எடுத்துக்காட்டாக முழு தனிப்பயன் வடிவமைப்பு பாணியில் சிக்கல் உருவாக்கம் என்பது இப்போது நாம் விவாதித்ததைப் போன்றது எனவே சேனல் மற்றும் சுவிட்ச்பாக்ஸ் மற்றும் சேனல் சந்திப்புகள் L வகை T வகை மற்றும் பிளஸ் வகை போன்ற அனைத்து வகையான ரூட்டிங் பகுதிகளும் அவை ஏற்படலாம் சேனல்களை விரிவாக்க முடியும் என்று நான் குறிப்பிட்டேன் சில தொகுதிகள் இங்கே நகர்த்தப்படும் சேனல் திறனில் சில மீறல்களை அனுமதிக்க முடியும் ஆனால் பெரிய மீறல்கள் அனுமதிக்கப்படாது ஏனென்றால் நான் ஒரு தொகுதியை அதிகமாக நகர்த்த வேண்டும் என்று நீங்கள் சொன்னால் மற்ற தொகுதிகள் தொந்தரவு செய்யக்கூடும் எனவே சில இடவமைவு கணிசமாக மாற்றப்பட வேண்டியிருக்கலாம் நிலையான செல் உள்ளது எனவே ஒரு நிலையான கலத்தில் நீங்கள் நினைவு கூர்ந்தால் செல்கள் வரிசைகளுடன் வைக்கப்படுகின்றன எனவே நீங்கள் இடத்தை முடித்த பிறகு ஒவ்வொரு கலத்தின் இருப்பிடமும் சரி செய்யப்படுகிறது ஒவ்வொரு ஊட்டத்தின் மின்தேக்கி இருப்பிடமும் சரி செய்யப்பட்டது ஆகவே ஊட்டம் என்ன என்பதை நான் குறிப்பிடுகிறேன் மேலேயிருந்து ஒரு இணைப்பை கீழே செல்ல அனுமதிக்கும் சில சிறப்பு நிலையான செல்கள் மூலம் ஊட்டங்கள் உள்ளன இதனால் வரிசைகள் முழுவதும் நீங்கள் ஒரு இணைப்பை எடுக்க முடியும் மற்றும் நீங்கள் இணைக்க முடியும் அவை செல்கள் மூலம் ஊட்டமாகும் எனவே அது என்னவென்றால் இடவமைப்புக்குப் பிறகு நீங்கள் ஏற்கனவே செல்கள் மூலம் ஊட்டத்தை வைத்திருக்கிறீர்கள் செல்கள் வழியாக ஊட்டம் சில முன்னரே தீர்மானிக்கப்பட்ட திறனைக் கொண்டுள்ளது இதுபோன்ற எத்தனை கம்பிகளை செல்கள் முழுவதும் இயக்க முடியும் ஆனால் உங்கள் ரூட்டிங் சிக்கல் பல ஊட்டங்களைப் பயன்படுத்தி ரூட்டிங் முடிக்க முடியாது என்று நீங்கள் கண்டால் அதாவது நீங்கள் ஒரு சிக்கலில் இருக்கிறீர்கள் நீங்கள் மீண்டும் திரும்பிச் செல்ல வேண்டும் ஊட்டத்தை மாற்ற வேண்டும் மீண்டும் ரூட்டிங் வர வேண்டும் முதல் நிலையான கலத்தில் கிடைமட்ட சேனல்கள் மட்டுமே செங்குத்து சேனல்கள் இல்லை மீண்டும் நீங்கள் வரிசைகளை நகர்த்தலாம் இதனால் உயரங்களை சரிசெய்ய முடியும் ஆகவே ஊட்ட மூலங்கள் போதுமானதாக இல்லாவிட்டால் ரூட்டிங் தோல்வியடையக்கூடும் மேலும் இந்த செல் ரூட்டிங் என்பது ஒரு முறையாகும் இது பின்னர் விவாதிக்க வேண்டும் இது சேனல் உயரத்தை மேலும் குறைக்க பயன்படுகிறது நான் இங்கே காட்டிய ஒரு எடுத்துக்காட்டு போல இவை நான் காண்பிக்கும் மூன்று நிலையான செல் வரிசைகள் என்று கூறுவது போல மேலும் சில இணைப்புகள் ஏற்கனவே வரிசைகளில் செய்யப்பட்டுள்ளன எனவே இங்கே செல் வழியாக ஒரு ஊட்டம் இருந்தது இங்கே செல் வழியாக ஒரு ஊட்டம் இருந்தது இரண்டு மட்டுமே ஆனால் கூடுதலாக நீங்கள் A மற்றும் B ஐ ஒன்றோடொன்று இணைக்க வேண்டும் என்று வைத்துக்கொள்வோம் எனவே உங்களிடம் இல்லை மற்றொரு ஊட்டம் கிடைக்கிறது எனவே இந்த ரூட்டிங் தோல்வியடையும் எனவே இதன் பொருள் என்னவென்றால் அதாவது உங்கள் இடவமைவு நன்றாக இல்லை இந்த தொகுதி இங்கே வைக்கப்பட்டிருக்க வேண்டும் அல்லது செல் வழியாக மேலும் ஒரு ஊட்டத்தை இங்கே சேர்த்திருக்க வேண்டும் இதன் மூலம் நீங்கள் ரூட்டிங் முடிக்க முடியும் இப்போது இது ஒரு பிரச்சினை கேட்களின் இருப்பிடங்கள் சரி செய்யப்பட்டுள்ள கேட் வரிசைகளுக்கும் அவற்றுக்கிடையே அனுமதிக்கப்பட்ட ஒன்றோடொன்று இணைப்புக் கோடுகளின் எண்ணிக்கையும் சரி செய்யப்படுகிறது எனவே ரூட்டிங் சேனல்கள் மற்றும் திறன்கள் சரி செய்யப்படுகின்றன எனவே எடுத்துக்காட்டாக திசைதிருப்பல் இந்த கலங்களுக்கு இடையில் இணையான ஒன்றோடொன்று தடங்களுக்கு ஓடுவதற்கு மட்டுமே பாதையாக இருந்தால் எனவே ஏற்கனவே இது போன்ற சில இணைப்புகள் உள்ளன எனவே இது காட்டப்படும் சிவப்பு இணைப்பு தோல்வியடையும் இதை நீங்கள் முடிக்க முடியாது ஏனெனில் இதற்கு மூன்றாவது பாதையில் உரிமை தேவைப்படும் எனவே மீண்டும் கேட் வரிசைக்கு உங்கள் இடவமைவு போதுமானதாக இருக்க வேண்டும் இதனால் உங்கள் ரூட்டிங் முடிக்க முடியும் எனவே குளோபல் ரூட்டிங்கில் நாங்கள் சில வரைபடக் கோட்பாடு அடிப்படையிலான மாதிரிகளைப் பயன்படுத்துகிறோம் எனவே இது சிக்கலை மாதிரியாகப் பயன்படுத்தலாம் மற்றும் பிராந்தியங்களையும் அடையாளம் காணலாம் எனவே சில முக்கியமான வரைபட மாதிரிகள் இங்கே காட்டப்பட்டுள்ளன அவற்றைப் பார்ப்போம் கட்டம் வரைபட மாதிரி கட்டம் ரூட்டிங் செய்வதற்கு மிகவும் பொருத்தமானது ஆனால் நீங்கள் எப்படியும் அதைப் பற்றி இங்கே பேச வேண்டும் பகுதி அல்லது கட்டம் ரூட்டிங் செய்ய இது மிகவும் பொருத்தமானது செக்கர் போர்டு மாதிரியும் ஒத்திருக்கிறது ஆனால் சேனல் வெட்டும் வரைபடம் என்பது குளோபல் ரூட்டிங் செய்வதற்கு மிகவும் பொருத்தமானது மற்றும் மிகவும் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது இந்த தரவு கட்டமைப்புகளை ஒவ்வொன்றாகப் பார்ப்போம் கிரிட் க்ராப் மாதிரி இது உண்மையில் மேஸ் ரூட்டிங் வழிமுறைக்கு முன்னர் விவாதிக்கப்பட்ட அதே 2 பரிமாண கட்டம் மாதிரியை மாதிரியாகக் கொண்டுள்ளது எடுத்துக்காட்டாக லீயின் வழிமுறை எனவே எங்களிடம் ஒரு கலங்கள் இருந்தன m x n ஒவ்வொரு கலத்திலும் சில தகவல்கள் உள்ளன அவை தடையாக அல்லது ஏதோவொன்றால் குறிப்பிடப்படுகின்றன எனவே பொதுவாக கிரிட் க்ராப் மாதிரியில் தளவமைப்பு சதுர செல்கள் அல்லது கட்டத்தின் தொகுப்பாக கருதப்படுகிறது எனவே ஒவ்வொரு செல் ci ஒரு முனையை குறிக்கும் வரைபடத்தை வரையறுக்கிறோம் vi தொடர்புடைய செல்கள் வலதுபுறமாக இருந்தால் 2 முனைகள் ஒரு விளிம்பால் இணைக்கப்படுகின்றன இப்போது செல் ci யில் ஒரு முனையம் ciயிலிருந்து புள்ளியை இணைக்க விரும்புகிறேன் முனையம் தொடர்புடைய முனை vi க்கு ஒதுக்கப்பட்டுள்ளது சில செல்கள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள 2 வகையான செங்குத்துகள் உள்ளன அவை நிரப்பப்பட்ட வட்டங்களாக குறிப்பிடப்படுகின்றன ஆனால் நீங்கள் உதாரணம் காட்டியபடி பயன்படுத்தப்படாத செல்களை தெளிவான வட்டங்களாக குறிப்பிடலாம் எனவே இந்த மாதிரியில் ஒவ்வொரு விளிம்பின் திறனும் நீளமும் 1 எனக் கருதப்படுகிறது எனவே ஒவ்வொரு 2 முனைய வலையுடனும் தொடர்புடைய செங்குத்துகளுக்கு இடையில் ஒரு பாதையைக் கண்டுபிடிப்பதே பணி இது போன்ற ஒரு உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் எனவே எனக்கு இது போன்ற 2 பரிமாண கட்டம் உள்ளது அங்கு நிழலாடிய பகுதிகள் தடைகளை குறிக்கின்றன எனவே நான் அதை ஒரு வரைபடத்தில் வரைபடமாக்க முடியும் ஏனென்றால் ஒவ்வொரு பகுதியும் ஒரு உச்சிக்கு ஒத்திருக்கும் அருகிலுள்ள பகுதிகள் ஒரு விளிம்பால் இணைக்கப்பட்டுள்ளன தடைகள் திட செங்குத்துகளால் குறிக்கப்படுகின்றன இந்த கலத்திலிருந்து இந்த கலத்துடன் இந்த கலத்திற்கு இந்த கலத்தை இணைக்க விரும்புகிறேன் என்று வைத்துக்கொள்வோம் இந்த வரைபடத்தில் இந்த முனையும் இந்த முனையும் குறிக்கிறது எனவே இப்போது வரைபட தத்துவார்த்த துணை சிக்கல் இந்த திடமான செங்குத்துகள் வழியாக செல்லாத இந்த வரைபடத்தின் வழியாக ஒரு பாதையை கண்டுபிடிப்பது உங்களை இங்கிருந்து இங்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு பாதையை கண்டுபிடி எனவே இது போன்ற ஒரு பாதையை நீங்கள் பெற்றவுடன் நீங்கள் ஒரு பாதையை கண்டுபிடித்தீர்கள் எனவே இதை தீர்க்க லீயின் வழிமுறை அல்லது ஹாட்லாக் வழிமுறை போன்ற எந்த பகுதி ரூட்டிங் வழிமுறையும் பயன்படுத்தப்படலாம் இப்போது செக்கர் போர்டு மாதிரி அதிக பகுதி திறன் கொண்டது இது தளவமைப்பை தோராயமாக சரிசெய்தல் அளவு செல்கள் அல்லது கட்டங்களின் வரிசையாக அல்ல ஆனால் ஒரு பாட கட்டமாக சில கட்டம் பெரியதாக இருக்கலாம் சில கட்டம் சிறியதாக இருக்கலாம் மேலும் 2 தொகுதிகளுக்கு இடையிலான விளிம்பு திறன் வேறுபட்டது உதாரணமாக 2 தொகுதிகள் உள்ளன இது போன்ற ஒரு தொகுதி இருக்கக்கூடும் எனவே நான் காண்பிக்கும் 2 காட்சிகள் இவை 2 தொகுதிகள் இது ஒரு காட்சி மற்ற காட்சி இது B1 மற்றும் B2 தொகுதி என்று சொல்லலாம் இது B 1 B 2 மற்றும் B 3 தொகுதி எனவே இந்த சிக்கலுக்கு நான் B 1 க்கு ஒரு முனை வைத்திருக்கிறேன் B2 க்கு ஒரு முனை என்னிடம் உள்ளன எனவே அவை ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளன அவற்றின் எல்லை முற்றிலும் தடைசெய்யப்பட்டிருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் இணைப்புக்கு முழு எல்லையையும் பயன்படுத்தலாம் எனவே நான் இரண்டு எடையைக் கொடுக்கிறேன் ஆனால் இந்த விஷயத்தில் B 1 B 2 மற்றும் B 3 எனவே B 1 மற்றும் B 2 க்கு இடையில் அதில் பாதி மட்டுமே கிடைப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் மற்ற பாதி B 3 உடன் பகிரப்படுகிறது எனவே நான் 1 எடையைக் கொடுக்கிறேன் இதேபோல் B 1 மற்றும் B 3 க்கு இடையில் நான் 1 எடையைக் கொடுக்கிறேன் ஆனால் B 2 மற்றும் B 3 க்கு இடையில் முழு எல்லையும் கிடைக்கிறது எனவே நான் 2 எடையைக் கொடுக்கிறேன் எனவே தொகுதிகளுக்கு இடையிலான முழு எல்லையும் ரூட்டிங் கிடைக்குமா அல்லது அது ஓரளவு மட்டுமே சரியானதா என்பதைப் பொறுத்து எடையை ஒதுக்க முடியும் எனவே செக்கர் போர்டு மாதிரி இதுதான் எனவே இங்கே நான் உதாரணமாக காட்டுகிறேன் ஒரு செவ்வக பிராந்தியத்தில் 5 தொகுதிகள் வைக்கப்பட்டுள்ளன எனவே 1 2 3 4 5 6 7 மற்றும் 8 எத்தனை பகுதிகள் உள்ளன எனவே 8 செங்குத்துகள் உள்ளன எனவே அனைத்து செங்குத்துகளும் ஓரளவு தடுக்கப்பட்டவை எனவே அவை திடமாகக் காட்டப்படுகின்றன இப்போது இந்த எடைகள் இந்த 2 பிராந்தியங்களுக்கிடையில் முழு எல்லையும் ஒன்றோடொன்று இணைக்கப்படுவதைக் காணலாம் எனவே இது 2 இந்த 2 பகுதிகளுக்கு இடையில் இந்த தொகுதி ஓரளவு எல்லையைத் தடுக்கிறது அதனால்தான் எடை 1 ஆகும் இதேபோல் இந்த 2 எடைகளுக்கு இடையில் 1 இந்த 2 எடை 1 போன்றது இதேபோல் இந்த 2 க்கு இடையில் இந்த 2 பகுதிகள் கிடைக்கும் முழு எல்லைகள் 2 மற்ற அனைத்தும் எடை 1 எனவே செக்கர் போர்டு மாதிரி இடத்தைப் பொறுத்தவரை மிகவும் திறமையானது என்பதை நீங்கள் காணலாம் இந்த வரைபடத்தில் உள்ள செங்குத்துகளின் எண்ணிக்கை மிகவும் சிறியதாக இருக்கும் மேலும் இது கட்டம் வரைபட மாதிரியுடன் ஒப்பிடுகையில் கையாள மிகவும் எளிதானது நன்றாக இருக்கிறது இப்போது உங்களுக்காக மிகவும் பரவலாகப் பயன்படுத்தப்படும் பிரதிநிதித்துவத்திற்கு வருவோம் குறிப்பாக குளோபல் ரூட்டிங் குறிப்பாக நிலையான செல் ரூட்டிங் சிக்கல் தொடர்பாக மிகவும் பரவலாகப் பயன்படுத்தப்படுகிறது எனவே ஒரு நிலையான செல் ரூட்டிங் சிக்கலை நினைவுபடுத்துவதற்கு இங்கே லேபிள் உள்ளது 2 வெவ்வேறு காட்சிகளைக் கொடுக்கிறேன் எனவே ஒன்று ஒரு நிலையான செல் ரூட்டிங் சிக்கலாகும் அங்கு நீங்கள் இந்த செல்களை வரிசைகளில் அமைத்துள்ளீர்கள் மேலும் வரிசைகளுக்கு இடையில் சேனல்களை அடையாளம் கண்டுள்ளீர்கள் மேலும் பக்கவாட்டாகவும் நீங்கள் முழு தனிப்பயன் வடிவமைப்பு பாணியைக் கருதுகிறீர்கள் ஆனால் இதைப் பயன்படுத்தலாம் இங்கே போலவே நான் இப்படி தொகுதிகள் வைத்திருக்கிறேன் இது போன்ற சில எடுத்துக்காட்டுகளை எடுத்துக்கொள்வோம் எனவே இங்கே தொகுதிகள் இடையே நான் வைத்திருக்கும் ஒன்றோடொன்று இணைப்பு சேனல்கள் உள்ளன எனவே இங்கே உள்ள சேனல்களின் ஒன்றோடொன்று இணைக்கும் பகுதிகளை நீங்கள் அடையாளம் காணலாம் உதாரணமாக நான் இங்கே ஒரு சேனலை வைத்திருக்க முடியும் எனக்கு இங்கே ஒரு சேனல் இருக்க முடியும் எனக்கு இங்கே ஒரு சேனல் இருக்க முடியும் இங்கே ஒரு சேனல் ஒரு சேனல் இங்கே உண்மையில் இந்த முழு விஷயத்தையும் ஒற்றை சேனலாக கருதலாம் இந்த முழு ஒற்றை சேனலாக கருதலாம் மற்றும் பல இதேபோல் இதை சேனல்களாக கருதலாம் இவை அனைத்தும் சேனல்கள் இதேபோல் இந்த பக்கமும் இவை அனைத்தும் சேனல்கள் எனவே பல சேனல்கள் உள்ளன எனவே சேனல்கள் உள்ளன மற்றும் சில சேனல்கள் வெட்டுகின்றன எடுத்துக்காட்டாக இந்த சேனலும் இந்த சேனலும் இங்கே வெட்டுகின்றன இந்த சேனலும் இந்த சேனலும் வெட்டுகின்றன இந்த சேனலும் இந்த சேனலும் வெட்டுகின்றன இந்த சேனல் இந்த சேனலும் வெட்டுகின்றன எனவே இந்த சேனலுடன் 1 2 3 4 சேனல்களுடன் ஒரு குறுக்குவெட்டு உள்ளது சேனல் குறுக்குவெட்டு வரைபடம் அடிப்படையில் சேனல்களுக்கு இடையில் இந்த வகையான குறுக்குவெட்டுகளை மாதிரியாகக் கொண்டுள்ளது எனவே இங்கே ஒவ்வொரு உச்சியும் ஒரு சேனல் குறுக்குவெட்டைக் குறிக்கிறது இப்போது விளிம்புகள் சேனல்களை சரியாகக் குறிக்கின்றன அவற்றுக்கு இடையே ஒரு சேனல் குறுக்குவெட்டு இருந்தால் 2 செங்குத்துகள் ஒரு விளிம்பில் இணைக்கப்படுகின்றன இப்போது விளிம்பு எடை சேனலின் திறனைக் குறிக்கிறது ஒரு உதாரணம் பார்ப்போம் எனக்கு இது போன்ற ஒரு உதாரணம் இருப்பதாக வைத்துக்கொள்வோம் இதை நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள் இந்த உட்பொதிக்கப்பட்ட வரைபடம் மீண்டும் இங்கே காட்டப்பட்டுள்ளது ஒரு செவ்வக பகுதியில் 5 தொகுதிகள் வைக்கப்பட்டுள்ளன நான் முன்பு அந்த எடுத்துக்காட்டில் காட்டியபடி இவை அனைத்தும் சேனல்களின் எடுத்துக்காட்டுகள் இவை அனைத்தும் சேனல்கள் இந்த சிவப்பு புள்ளிகள் சேனல்களுக்கு இடையிலான குறுக்குவெட்டைக் குறிக்கின்றன சேனல் வெட்டும் வரைபடத்தில் நான் அந்த தகவலை மட்டுமே பிரித்தெடுக்கிறேன் சேனல் தகவல்கள் செங்குத்துகளாக பிரித்தெடுக்கப்படுகின்றன மற்றும் 2 சேனல் குறுக்குவெட்டுக்கு இடையில் ஒரு பொதுவான சேனல் ஒரு விளிம்பில் இணைக்கப்பட்டுள்ளது இப்போது சேனலின் எத்தனை கம்பிகளைக் கையாள முடியும் என்பதைப் பொறுத்தது வெவ்வேறு விளிம்புகளுக்கு சில எடைகளை நீங்கள் ஒதுக்கலாம் குளோபல் ரூட்டிங் வழித்தடத்திற்கு முக்கியத்துவம் வாய்ந்த சேனல்கள் மற்றும் குறுக்குவெட்டுகளை சேனல் குறுக்குவெட்டு வரைபடம் நேரடியாக கண்காணிப்பதை இப்போது நீங்கள் காண்கிறீர்கள் குளோபல் ரூட்டிங் மூலம் நாம் என்ன செய்ய முயற்சிக்கிறோம் இணைக்கப்பட வேண்டிய 2 புள்ளிகளுக்கு இடையில் ஒரு தோராயமான பாதையை கண்டுபிடிக்க முயற்சிக்கிறோம் எடுத்துக்காட்டாக இந்த சேனலில் உள்ள புள்ளியை இங்கே ஒரு புள்ளியுடன் இணைக்க வேண்டும் பின்னர் நான் அருகிலுள்ள முனையை அடையாளம் காண முடியும் எனவே இங்கேயும் நான் அருகிலுள்ள முனையைக் கண்டுபிடிக்க முடியும் எனவே இந்த 2 செங்குத்துகளுக்கு இடையில் ஒரு பாதையை கண்டுபிடிப்பதே எனது பிரச்சினை இந்த ரூட்டிங் உரிமையை முடிக்க எந்த வரிசையின் சேனல்களை நான் பின்பற்ற வேண்டும் என்பதை நான் கண்டுபிடிக்க முடியும் இப்போதுஒரு சிறிய நீட்டிப்பு அதை மேலும் அர்த்தமுள்ளதாக்குகிறது இப்போது இந்த நீட்டிக்கப்பட்ட சேனல் குறுக்குவெட்டு வரைபடத்தில் சேனல் குறுக்குவெட்டுகளை செங்குத்துகளாக மட்டுமல்லாமல் ஊசிகளையும் செங்குத்துகளாகப் பயன்படுத்துகிறோம் இப்போது மீதமுள்ளவை அப்படியே இருக்கின்றன எனவே இங்கே அது எப்படி இருக்கிறது என்பதைப் பார்ப்போம் அதே உதாரணத்தை நான் இங்கே காட்டுகிறேன் கூடுதலாக நான் சில ஊசிகளை எடுத்துக்காட்டிற்காகக் காட்டுகிறேன் நான் சொல்வது என்னவென்றால் ஒரு முள் இருக்கும் போதெல்லாம் அதனுடன் தொடர்புடைய சேனல் விளிம்பில் முனை சேர்க்கப்படும் எனவே இப்போது நான் முள் இதை ஒரு முள் இணைக்க விரும்பினால் நான் அருகிலுள்ள முனையைக் கண்டுபிடிக்க வேண்டியதில்லை ஆனால் இந்த முள் உடன் நேரடியாக ஒரு முனை அல்லது முனை என்னிடம் உள்ளது எனவே இதற்கும் இதற்கும் இடையிலான பாதையை நான் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே இந்த பாதைக்கு என்னால் பல பாதைகள் இருக்க முடியும் எடுத்துக்காட்டாக இது திரும்பிச் செல்வது குளோபல் ரூட்டிங் சிக்கல் என்பது சேனல் குறுக்குவெட்டு வரைபடத்தில் ஒரு பாதையைக் கண்டுபிடிப்பதாகும் விளிம்புகளின் திறன்கள் 2 முனைய வலைகளுக்கு மீறப்படக்கூடாது பல முனைய வலைகளுக்கு தொடர்ச்சியாக நாங்கள் கருதுகிறோம் குறைந்தபட்ச ஸ்டெய்னர் மரத்திற்கு தோராயமாக இருக்க முடியும் இந்த பகுதி எவ்வாறு உருவாக்கப்படுகிறது என்பதை விளக்குவதற்கு ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்கொள்கிறேன் எனவே சேனல்களுக்கு பெயரிடுவோம் இந்த சேனலை C1 என்று அழைப்போம் அவர்களுக்கு தனி C 2 கொடுப்போம் இதை C 3 என்று அழைப்போம் இதை C 4 என்று அழைப்போம் இதை C 5 C 6 C 7 C 8 C 9 C 10 C 11 மற்றும் C 12 என்று அழைப்போம் இப்போது சில எடுத்துக்காட்டு வலைகளையும் கருத்தில் கொள்வோம் எடுத்துக்காட்டாக பின் இங்கே இதை 1 என்று அழைப்போம் இதை இங்கே ஒரு முள் இணைக்க வேண்டும் இதை அழைப்போம் 1 இங்கே பின் செய்வோம் 2 இது ஒரு முள் உடன் இணைக்கப்பட வேண்டும் இங்கே இது 2 இங்கே இன்னொரு முள் எடுப்போம் 3 இது ஒரு பின் உடன் இணைக்கப்பட வேண்டும் 3 எனவே இதுபோன்ற பல வலைகள் இருக்கும் ஆம் இவை அனைத்தும் 2 முனைய வலை வலை எண் 1 வலை எண் 2 வலை எண் 3 உள்ளது எனவே இந்த குளோபல் ரூட்டிங் சிக்கல் அல்லது வழிமுறை வெளியீட்டாக என்ன உருவாக்குகிறது எனவே சேனல் குறுக்குவெட்டு வரைபட மாதிரியைக் காட்டியுள்ளேன் இந்த தகவலை நீங்கள் அங்கிருந்து பெறலாம் அதை ஒரு வரைபடமாகக் குறிப்பிடலாம் மற்றும் அந்த வரைபடத்தின் மூலம் சில பாதைகளைக் காணலாம் இப்போது புள்ளி 1 ஐ புள்ளி 1 உடன் இணைக்க விரும்புகிறேன் என்று வைத்துக்கொள்வோம் எனவே வலை 1 க்கு நீங்கள் ஒரு பாதையை அடையாளம் காண்கிறீர்கள் நான் பின்பற்றும் பாதை இதுவாக இருக்கும் என்று சொல்லட்டும் அதாவது நான் C1 C3 சேனல்களைப் பின்பற்றுவேன் நான் தவறவிட்ட மற்றொரு சேனல் உள்ளது அதை C 13 என்று அழைப்போம் N2 2 மற்றும் 2 க்கான C13 வேறு நெடுவரிசையில் இந்த பாதையை பின்பற்றும் என்று சொல்லலாம் எனவே N2 முதல் C3 ஐப் பின்பற்றும் பின்னர் C13 பின்னர் C9 பின்னர் C8 ஐப் பின்பற்றும் பின்னர் N3 நன்றாக N3 நான் இந்த பாதையை பின்பற்றுகிறேன் என்று சொல்லலாம் எனவே வலை 3 C 6 மற்றும் C 1 மற்றும் C 2 உடன் தொடங்கும் எனவே சேனல்களின் வரிசையை நான் உருவாக்கும் ஒவ்வொரு வலைகளுக்கும் பின்பற்றப்பட வேண்டிய தோராயமான பாதைகள் இப்போது இதிலிருந்து எனக்குக் கிடைக்கிறது நான் ஒரு முழுமையான விவரக்குறிப்பைப் பெறுகிறேன் அதாவது ரூட்டிங் விவரக்குறிப்பு அதாவது சேனல் C 1 என்று சொல்லலாம் இப்போது இந்த எடுத்துக்காட்டில் இந்த வலைகளில் 2 C 1 வழியாக செல்கின்றன எனவே முதல் வலையில் அது இங்கிருந்து வருகிறது அது இங்கே போகிறது இரண்டாவது வலையைப் பொறுத்தவரை அது இங்கிருந்து வருகிறது அது இங்கே போகிறது எனவே ஒரு சேனலைப் பொறுத்தவரை ஒரு சேனல் ஒரு செவ்வக பகுதி எனவே ஊசிகளின் மேல் அல்லது கீழ் இருக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம் மேலும் தடங்கள் இப்படி அமைக்கப்படும் எனவே வலை பட்டியல் மற்றும் குளோபல் ரூட்டிங்கிலிருந்து நாங்கள் பெற்ற தகவல்களிலிருந்து இந்த குறிப்பிட்ட சேனல் C 1 க்கான C 1 க்கான முழுமையான விவரக்குறிப்பைப் பெறுகிறோம் இது விரிவான ரௌட்டர் தொடர்பானது எனவே இப்போது விரிவான ரௌட்டர் இந்த சேனலுக்கான சரியான விவரக்குறிப்பைக் கொண்டிருக்கும் எத்தனை வலைகள் அதன் வழியாக செல்கின்றன அது எங்கிருந்து வருகிறது அது எங்கு செல்கிறது மற்றும் பல இதுதான் அடிப்படை யோசனை குளோபல் ரௌட்டர் இது போன்ற தகவல்களை ஒவ்வொரு சேனலுக்கும் நீங்கள் தொகுக்கக்கூடிய இடத்திலிருந்து கொடுக்கும் மேலும் ஒவ்வொரு சேனலிலிருந்தும் தகவல்கள் தனித்தனியாகவும் சுயாதீனமாகவும் விரிவான ரௌட்டர் மூலம் தீர்க்கப்படும் எனவே இது ஒரு பிளவு மற்றும் ஒத்திசைவு பிரச்சினை போன்றது எனவே அடுத்த சொற்பொழிவில் நாம் இன்னும் சில குளோபல் ரூட்டிங் வழிமுறைகளையும் அவை எவ்வாறு செயல்படுகின்றன என்பதையும் பார்க்க வேண்டும் பின்னர் அடுத்த வாரத்தில் விரிவான ரூட்டிங் நோக்கி நகர்வோம்